MOS டிரான்சிஸ்டரின் நடைமுறை ஆம்ப்ளிஃபையர் சாதனத்தின் பெரிய சிக்னல் மற்றும் சிறிய சிக்னல் பண்புகளை நாம் இப்போது நன்கு அறிந்திருக்கிறோம் இப்போது MOS டிரான்சிஸ்டரைப் பயன்படுத்தி இரண்டு போர்ட் ஆம்ப்ளிஃபையரை உருவாக்க முயற்சிப்போம் நாம் முன்பு பார்த்தது போல் சிக்னல் ஸோர்ஸ் ஒரு வோல்டேஜ் ஸோர்ஸால் ஒரு ரெஸிஸ்டர் உடன் சீரீஸாக வடிவமைக்கப்பட்டுள்ளது தெவினின் Thevenin's தியரத்தில் இருந்து உங்களுக்குத் தெரிந்தபடி எந்தவொரு ஸோர்ஸிற்கும் வைத்திருக்கும் பொதுவான மாதிரி இதுவாகும் நம்மிடம் இரண்டு போர்ட் உள்ளது இதை நாம் கருதுகிறோம் விரைவில் அதை MOS டிரான்சிஸ்டருடன் மாற்றுவோம் இது பொதுவான போர்ட் மற்றும் சுமை மறுபுறம் இணைக்கப்பட்டுள்ளது இப்போது இந்த இரண்டு போர்ட் என்றால் என்ன இது நான் லீனியர் இரண்டு போர்ட்டின் சிறிய சிக்னல் இன்க்ரிமென்டல் ஈக்வேலன்ட்டாகும் கெய்ன் பெறுவதற்கு நான் லீனியரிட்டி தேவை என்பதையும் அதிகரிக்கும் அர்த்தத்தில்தான் கெய்ன் பெறுவோம் என்பதையும் பார்த்தோம் எனவே நாம் செய்ய வேண்டியது என்னவென்றால் இதை லீனியர் இரண்டு போர்ட்டின் இன்க்ரிமென்டல் ஈக்வேலன்ட்டாக மாற்றி இறுதியில் MOS டிரான்சிஸ்டரான நான் லீனியர் சாதனம் உட்பட முழுமையான சர்க்யூட்டைக் கொண்டு வர வேண்டும் எனவே நான் இங்கே MOS டிரான்சிஸ்டரின் அதிகரிப்புக்குச் சமமானதை மாற்றினால் நம்மிடம் V S R S இருக்கும் மேலும் MOS டிரான்சிஸ்டருக்கு இணையான அதிகரிப்பு இதுவே y 1 1 y 1 2 மற்றும் y 2 2 அனைத்தும் பூஜ்ஜியமாகும் நாம் இங்கே V G S வைத்திருப்போம் ஒத்திருப்பதைக் காட்டுகிறேன் இது கேட் டெர்மினலுக்கு ஒத்திருக்கிறது பொதுவானது ஸோர்ஸ் டெர்மினல் மற்றும் இந்த முனையம் இரண்டு போர்ட் இரண்டு வடிகால் முனையம் எனவே நாம் வாயில் மூல மற்றும் வாய்க்கால் வேண்டும் நிச்சயமாக டிரான்சிஸ்டர் சேட்சுரேஷன் பகுதியில் இயங்குகிறது என்று நான் கருதினேன் எனவே நான் என்ன செய்தேன் என்றால் சேட்சுரேஷன் பகுதியில் உள்ள MOS இன் சிறிய சிக்னல் அதிகரிப்புக்குச் சமமான சிறிய சிக்னலை மாற்றுவதுதான் ஏனென்றால் சேட்சுரேஷன் பகுதியில் ஒரு நல்ல உயர் கெய்ன் ஆம்ப்ளிஃபையரை உருவாக்க விரும்பத்தக்க பண்புகள் உள்ளன எனவே இந்த ஸோர்ஸ் g m V G S ஆக இருக்கும் நினைவில் வைத்து கொள்ளுங்கள் உண்மையான MOSFET உடன் நாம் சர்க்யூட்டை உருவாக்க வேண்டும் மற்றும் அதன் இன்க்ரிமென்டல் ஈக்வேலன்ட்டாக இது மாற வேண்டும் எனவே நாம் இங்கே என்ன செய்கிறோம் என்பதைப் பற்றி தெளிவாக இருக்க இது ஆம்ப்ளிஃபையரின்ன் இன்க்ரிமென்டல் ஈக்வேலன்ட்டாகும் முழுமையான சர்க்யூட்டை நாம் இன்னும் காட்டவில்லை முழுமையான சர்க்யூட்டில் ஒரு MOS டிரான்சிஸ்டர் இருக்கும் மேலும் MOS டிரான்சிஸ்டரை சரியான இயக்கப் புள்ளியில் அதன் இன்க்ரிமென்டல் ஈக்வேலன்ட்டாக மாற்றினால் இந்த சர்க்யூட்டைப் பெற வேண்டும் எனவே அதை எப்படி செய்வது என்று பார்ப்போம் நாம் பல படிகளைக் கடக்க வேண்டும் அதைச் சரியாகச் செய்ய முஸுக்குடியாமல் போகலாம் எனவே இது என்ன செய்கிறது இது கேட் மற்றும் ஸோர்ஸுக்கு இடையில் மிகவும் எளிமையானது நம்மிடம் ஒரு திறந்த சர்க்யூட் உள்ளது எனவே இந்த கிளையில் பாயும் கரண்ட் பூஜ்ஜியமாகும் எனவே வோல்டேஜ் V G S ஆனது உள்ளீட்டு ஸோர்ஸான V Sக்கு சமம் இதை நாம் விரும்பத்தக்க y பாராமீட்டர்ஸை மதிப்பீடு செய்தபோது y 1 1 பூஜ்ஜியமாகவும் y 1 2 பூஜ்ஜியமாகவும் இருப்பதைக் கண்டோம் V S இலிருந்து சர்க்யூட்டின் முதல் போர்ட்டிற்கு எந்த வோல்டேஜ் பிரிவையும் அகற்றவும் எனவே உள்ளீட்டு வோல்டேஜ் அனைத்தையும் V G S ஆகப் பெறுவோம் மேலும் இது ஒரு கன்ட்ரோல் கரண்ட் g m V G S ஐ ஏற்படுத்துகிறது இது முழுவதும் RL இல் பாய்கிறது எனவே இங்குள்ள வோல்டேஜ் வெளியீட்டு வோல்டேஜ் எளிமையாக இருக்கும் ஏனெனில் கரண்ட் RL வழியாக மேல்நோக்கிப் பாய்வதால் இது மைனஸ் gm RL முறை V S க்கு சமமாக இருக்கும் எனவே இந்த ஆம்ப்ளிஃபையரின் வெளியீடு வோல்டேஜ் மைனஸ் gm RL மடங்கு VS ஆகும் மேலும் இது மைனஸ் gm RL என்பது கெய்ன் மேலும் இதை நாம் விரும்பும் மதிப்புக்கு அமைக்கலாம் உள்ளீடு ஸோர்ஸும் சுமையும் நமக்கு வழங்கப்படும் அதாவது V S R S மற்றும் RL கொடுக்கப்பட்டுள்ளது எனவே விரும்பிய கெய்ன் பெற நாம் g m இன் மதிப்பை அமைக்க வேண்டும் மேலும் g m இன் விரும்பிய மதிப்பை அமைக்க MOS டிரான்சிஸ்டருக்கான சரியான இயக்கப் புள்ளியை அமைக்க வேண்டும் இப்போது இந்த கெய்ன் நெகடிவ் அடையாளத்தைக் கொண்டுள்ளது இப்போதைக்கு அதை புறக்கணிக்கவும் இது இந்த வகை ஆம்ப்ளிஃபையரின் உண்மையானயான ஒரு விஷயம் பின்னர் நீங்கள் பல டோபாலஜிகளைக் காண்பீர்கள் அவற்றில் சில உங்களுக்கு பாசிடிவ் அறிகுறியைக் கொடுக்கும் சில உங்களுக்கு நெகடிவ் அறிகுறிகளைக் கொடுக்கும் எனவே MOS டிரான்சிஸ்டரைப் பயன்படுத்தும் ஆம்ப்ளிஃபையரின் சிறிய சிக்னல் மாதிரி இப்படித்தான் இருக்க வேண்டும் நான் இங்கு அதிகம் செய்யவில்லை இரண்டு போர்ட் நெட்வொர்க்கின் ஒரு போர்ட்டுடன் ஸோர்ஸை இணைக்கவும் மற்ற போர்ட்டிற்கு ஏற்றவும் ஸோர்ஸிற்கும் ஏற்றத்திற்கும் இடையில் எங்களுக்கு சில கெய்ன் கிடைக்கும் நான் செய்ததெல்லாம் இரண்டு போர்ட்டைடை MOS டிரான்சிஸ்டரின் சிறிய சிக்னல் லீனியர் மாதிரியுடன் மாற்றுவதுதான்